மனித வள மேலாண்மை பற்றிய பாடத்திட்டத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் என் பெயர் ஆராத்னா மாலிக் நான் இப்போது வரை இந்த பாடத்திட்டத்தை கற்றுக் கொள்வதில் உங்களுக்கு உதவுகிறேன் மனிதவள மேலாண்மையில் அடங்கியுள்ள விஷயங்கள் அனைத்தையும் நாம் விவாதித்தோம் HRM என்றால் என்ன அதை எப்படிக் கையாள்வது பல்வேறு பயிற்சி மற்றும் வளர்ச்சிக்கான முறைகள் ஆகியவை குறித்து நாம் விவாதித்தோம் கடைசியாக நடந்த விரிவுரையில் இழப்பீடு பற்றி நாம் பார்த்தோம் இன்று நாம் ஊதிய முறைகள் பற்றிப் பேசப் போகிறோம் நான் இழப்பீடு என்றால் என்ன என்பது பற்றி மீண்டும் ஒருமுறை நினைவுப்படுத்தியே ஆக வேண்டும் ஆகவே இப்போது நாம் மொத்த இழப்பீடு என்பதற்கு மீண்டும் செல்லலாம் இழப்பீடு என்பது என்னவென்றால் பணியாளர்கள் நமக்குச் செய்த வேலைக்குப் பிரதிபலனாக அல்லது பணியாளர்கள் நிறுவனத்திற்கு அளித்த இன்புட்களுக்கு பதிலீடாக நாம் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறோம் அல்லது எதை வெகுமதியாக அளிக்கிறோம் என்பதாகும் இது தான் இழப்பீட்டின் அர்த்தம் ஆகும் இப்போது நாம் அவ்வாறு இழப்பீட்டின் அளவை எப்படி கணக்கிட வேண்டும் மொத்த இழப்பீடு ஆனது அடிப்படையாக ஈடு செய்தவற்றிற்குச் சமமாக இருக்கும் அதாவது அடிப்படை ஊதியம் கூட்டல் ஊக்கத்தொகை ஊதியம் கூட்டல் பணியாளர்கள் தங்களுடைய சகாக்களை விடச் சிறந்ததாக வேலை செய்ததற்காக நாம் அவர்களுக்குக் கூடுதலாகத் தரும் சலுகைகள் அல்லது நாம் அவர்களுக்கு கூடுதலாகத் தரும் வெகுமதிகள் மற்றும் சலுகைகள் மேற்படிகள் ஆகியவை ஆகும் பணியாளர்கள் தங்களின் வாழ்க்கையை மிகவும் சௌகரியமாக மாற்றுவதற்கான பணமில்லா முறைகள் தான் இங்கே சலுகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஆகவே இதைத் தான் நாம் மொத்த இழப்பீடு அல்லது மொத்தமாக ஈடுசெய்தல் என்கிறோம் ஆகவே நாம் இந்த விதிமுறைகள் அனைத்தையும் விளக்கியுள்ளேம் மேற்படிகள் பற்றி நாம் பேசினோம் மேற்படிகள் என்பது வெவ்வேறு வகையான கூடுதல் சலுகைகளாக உள்ளன ஆகவே நீங்கள் ஒரு உயர் கல்வி நிறுவனம் அல்லது மிகப்பெரிய நிறுவனமான IIT போன்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் அடங்கிய ஒரு சமூகத்தில் இருப்பதாகக் கருதுவோம் நாம் இந்த வளாகத்தில் தங்கியிருக்கிறோம் நமக்கு மிக அருமையான வீட்டு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது நமக்கென தனியாக மருத்துவமனை உள்ளது சந்தை உள்ளது ஆகவே இவையெல்லாம் தான் நாம் பெற்றுள்ள மேற்படிகள் கூடுதல் சலுகைகள் ஆகும் அதாவது இவை எல்லாம் குறிப்பிட்ட வசதிகள் ஆகும் கூடுதலாக நாங்கள் வேலையில் இருக்கிறோம் நாங்கள் வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் வேலைப் பார்க்கிறோம் எங்களுக்கு விடுமுறைக் காலமும் தரப்படுகிறது பயண சலுகையுடன் கூடிய விடுமுறையும் எங்களுக்குக் கிடைக்கிறது இவை அனைத்தும் கூடுதல் சலுகைகள் ஆகும் நாம் இவற்றை மேற்படிகள் என்கிறோம் மேலும் நாம் இதைப் பற்றி நேற்று பேசினோம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு பொருளை உருவாக்குகிற அல்லது ஒரு பொருளை உற்பத்தி செய்கிற நிறுவனத்தில் இருக்கிறீர்கள் எனில் அந்த பொருள் உங்களுக்குப் பயனுள்ளதாக இருப்பின் உங்களுக்கு நாங்கள் அதை இலவசமாக அளிப்போம் ஆகவே இவை எல்லாம் தான் கூடுதல் சலுகைகள் எனப்படுகிறது மேலும் நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்பும் மற்றொரு தலைப்பு என்னவெனில் சம பங்கு ஆகும் சமபங்கு என்பது நம்மிடம் உள்ளது நியாயமானது தான் என்று நாம் உணர்வதாகும் எங்களுக்கு போதிய அளவு ஊதியம் தரப்படுகிறதா இல்லையா நான் போதிய ஊதியத்தைப் பெறுகிறேனா எனக்கு போதிய அளவு ஊதியம் ஈடு செய்யப்பட்டுள்ளதா எனக்கு முறையாக ஊதியம் ஈடு செய்யப்படுகிறதா நான் வேலை பார்க்கும் நிறுவனம் என்னுடைய வேலையை அங்கீகரிக்கிறதா இவை எல்லாம் தான் நியாயமான அளவு ஆகும் நம் மனதில் நீதி என்ற உணர்வு ஏற்படுவதை குறிக்கிறது இதுவே சமபங்கு என்று அழைக்கப்படுகிறது நான் எப்படி சொல்கிறேன் என்றால் என் தரப்பிலிருந்து நான் கொடுத்த இன்புட்டின் அளவு அல்லது நிறுவனம் என்னிடமிருந்து காண்கின்ற அவுட்புட்டின் அளவிற்காக நிறுவனம் எனக்கு அளிப்பது சமமானதாக அல்லது நியாயமானதாக இருப்பதாகும் ஆகவே நான் நிறுவனத்திற்கு அளிப்பதாக அவர்கள் உணர்கின்ற மற்றும் அதற்குப் பதிலீடாக அவர்கள் எனக்கு அளிப்பதில் காணப்படும் ஒரு விதமான சமநிலை ஒரு வித நியாயமான முறை பற்றியது தான் இந்த சமபங்கு ஆகும் இவை இரண்டுமே சரியான முறையில் சமன் செய்யப்படுகிறது இதைத் தான் சம பங்கு என்கிறோம் நாம் வெவ்வேறு வகையான சமபங்கு பற்றி பேசினோம் நியாயமான ஊதியம் பற்றிப் பேசினோம் நாம் இழப்பீட்டுத் திட்டத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு வரைமுறைகளை பற்றி கூட பேசினோம் இழப்பீடு என்பது நிறுவனம் எனக்கு அளிக்கின்ற அனைத்தையும் குறிக்கும் அது பணமாக இருக்கலாம் அது சேவைகளாக இருக்கலாம் அது சலுகைகளாக இருக்கலாம் அல்லது நிறுவனத்திடமிருந்து நான் பெறுகின்ற கூடுதல் விஷயங்களாக இருக்கலாம் இவை அனைத்துமே இழப்பீட்டில் அடங்கும் மேலும் ஊதியத்தை செலுத்துவது என்பது பணத்தை ஈடு செய்வதை குறிக்கிறது நான் செய்த அனைத்திற்காகவும் பணத்தை ஈடாகப் பெறுவதாகும் ஆகவே இழப்பீட்டுத் திட்டத்தை மேம்படுத்துவதற்கான குறிப்பிட்ட வரை முறைகளைப் பற்றி நாம் விவாதித்தோம் இந்த இழப்பீடு என்பது நிறுவனத்துக்கும் நமக்கும் நியாயமானதாக இருப்பதை உறுதி செய்ய நாம் பயன்படுத்தும் சில மாடல்கள் பற்றிக் கூட விவாதித்தோம் மேலும் சம பங்கை சமநிலைப்படுத்துவது பற்றி நாம் பேசினோம் வகுப்பில் உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து விவாதிக்கும் விதமான கேள்வியை நான் உங்களிடம் கேட்டேன் இதற்கு சரியா தவறா என்று பதில் அளிக்கச் சொல்லவில்லை இந்த கேள்வி கேட்கப்பட்டதற்கு காரணமே உங்கள் விமர்சன சிந்தனையைத் தூண்டுவதற்குத் தான் எதிர்காலத்திற்கான சிந்தனையைத் தூண்டுவதற்கு தான் இதில் எத்தனை சாத்தியக்கூறுகள் உள்ளன மேலும் அவற்றின் நன்மைகளும் தீமைகளும் என்னவாக இருக்கும் என்பதைக் கண்டுபிடிக்க உங்களைத் தூண்டுவதற்காக தான் இது கேட்கப்பட்டது இழப்பீட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிகத் திட்டங்களின் மூலோபாய ஒருங்கிணைப்பு பற்றியும் நாம் பேசினோம் இந்த வகுப்பில் நான் உறுதியாகச் சொல்ல விரும்பும் பகுதி இது தான் நேரம் குறைவாக உள்ளது என எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே விவாதித்ததை நினைவுப்படுத்துகிறேன் ஆனால் நிறுவனத்தின் வணிகத்திட்டம் என்பது வணிகத்தின் லாபத்திற்காக அல்லது குறிப்பிட்ட அளவு லாபம் பெறுவதற்காக நிறுவனம் மேற்கொள்ளும் ஒரு வகை திட்டமாகும் ஒரு செயல்பாட்டிற்கு பணம் வளங்கள் நேரம் ஆகியவற்றை எந்தளவிற்கு பயன்படுத்துகிறார்கள் என்று அவர்களுக்குத் தெரியும் ஆகவே ஒரு செயல்பாட்டின் முடிவில் அவர்கள் பெறுவதானது பயன்படுத்தப்பட்ட இந்த பணம் வளங்கள் நேரத்தின் அளவை விட அதிகமானதாக இருக்க வேண்டும் அதாவது லாபம் எப்படி வரையறுக்கப்படுகிறது இன்புட்டிற்கும் அவுட்புட்டிற்கும் இடையிலான வித்தியாசம் நேர்மறையானதாக இருப்பதே லாபம் ஆகும் நீங்கள் பெறும் அவுட்புட் நீங்கள் கொடுக்கும் இன்புட்டை விட அதிகமாக இருந்தால் தான் அதில் நீங்கள் லாபம் அடைந்ததாகக் கருதப்படும் ஆகவே நாம் வணிகத் திட்டம் பற்றிப் பேசினோம் இதில் மிக முக்கியமாக பணம் ஆற்றல் செயல்திறன் மீண்டும் செய்தல் ஆகியவற்றைப் பொறுத்து நிறுவனம் அதிக லாபம் பெறுவதை பற்றிப் பேசினோம் எனவே நாம் ஒரு வணிகத் திட்டத்தைப் பற்றிப் பேசும் போது அந்த இலாபங்களை நாம் எப்படி அடைவது என்பது குறித்தும் பேசுகிறோம் மேலும் நாம் இழப்பீட்டுத் திட்டம் பற்றிப் பேசும் போது அதில் நாம் பணியாளர்கள் அளித்த சேவைகளுக்கு ஈடாக அவர்களுக்கு நாம் அளிப்பதைப் பற்றிப் பேசுகிறோம் இறுதியில் நமக்கு வணிகத் திட்டமும் இழப்பீட்டுத் திட்டமும் தேவைப்படுகிறது இது ஒன்றாக இணைந்து அதிகளவு இலாபத்தை அடைய நமக்கு உதவுகிறது நாம் முதலில் நமக்கான சம்பளத்தை எடுத்துக் கொள்ளக் கூடாது நாம் முதலில் ஊழியர்களை நன்றாக கவனிக்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியும் அவர்களுக்கு ஊதியம் செலுத்த வேண்டும் ஆனால் நமது நிறுவனத்திற்கு பணம் சார்ந்த லாபம் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் நம்மால் ஊழியர்களுக்கு அதிக அளவு ஊதியத்தை செலுத்த முடியாது நாம் தயாரிக்கும் பொருளை விற்பதன் மூலம் நாம் அதிகளவு பணத்தை பெற வில்லை என்று கொள்வோம் இந்த பொருள் ஒரு தயாரிப்பாக இருக்கலாம் இது ஒரு சேவையாக இருக்கலாம் எதுவாயினும் அதனால் அதிக லாபம் கிடைக்கவில்லை என்று கொள்வோம் அதே சமயம் நாம் நமது பணியாளர்களுக்கு இழப்பீட்டையும் தந்தாக வேண்டும் அது மிகக் குறைவாகவும் இருக்கக் கூடாது இல்லையெனில் அவர்கள் நமக்காக வேலை செய்ய மாட்டார்கள் அவர்கள் வேறொரு நிறுவனத்திற்கு சென்று விடுவார்கள் நிறுவனம் தங்களுக்கு நியாயமானதை தர வில்லை என்று அவர்கள் உணரக்கூடாது அவர்கள் உங்களிடம் வந்து நீங்கள் இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள் ஏன் அதில் ஒரு சதவீதத்தைக் கூட நான் பெறவில்லை என்று கேட்பார்கள் ஆகவே அங்கே குறிப்பிட்ட சமநிலை அல்லது குறிப்பிட்ட விகிதம் இருக்க வேண்டும் நிறுவனம் அதிகப் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதை பணியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது நிறுவனம் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் அது மிகக் குறைவாக இருக்கக் கூடாது இல்லையெனில் அந்த நிறுவனத்தால் நிலைத்து இருக்க முடியாது இது மிக குறைவாக இருக்கக் கூடாது அப்படி இருந்தால் தான் நிறுவனத்தில் வேலைப் பார்க்கும் பணியாளர்கள் தாங்கள் நியாயமில்லாத முறையில் நடத்தப்படுவதாக உணர மாட்டார்கள் மேலும் இது தான் மூலோபாய ஒருங்கிணைப்பின் அர்த்தமாகும் நாம் நம்முடைய பணியாளர்களிடமிருந்து உறுதியை பெற வேண்டும் அவர்கள் வேலை செய்வதற்கு ஏதுவான அனைத்தையும் செய்து தர வேண்டும் அப்படி செய்வதால் அவர்கள் செய்யும் செயலிலிருந்து நமக்கு லாபம் கிடைக்கும் இன்று நாம் ஊதிய முறை பற்றிப் பேசப் போகிறோம் அதே புத்தக வளங்களைத் தான் பயன்படுத்தி இருக்கிறேன் முதலாவதாக இருப்பது ஊதிய முறை இயக்கவியல் பற்றிய கண்ணோட்டம் ஆகும் ஊதிய முறை இயக்கவியல் ஆனது ஊதிய முறைகள் எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த முறைகளை செயலாக்க என்ன உதவுகிறது என்பது குறித்து கையாளுகிறது ஆகவே ஊதிய முறைகளைச் செயல்படுத்த வேலை பற்றிய விளக்கங்களைப் புதுப்பிக்க வேண்டும் நாம் போன வகுப்பில் வேலை பற்றிய விளக்கங்கள் குறித்து பார்த்தோம் வேலை பற்றிய விளக்கம் என்பது தேவையான குறிப்பிட்ட செயல்பாட்டின் தெளிவான மற்றும் விவரமான விளக்கமாகும் குறிப்பிட்ட செயல்பாடு எப்படிச் செய்யப் படுகிறது என்பதன் விளக்கமாகும் இதுவே வேலை பற்றிய விளக்கம் எனப்படுகிறது இந்த வேலை பற்றிய விளக்கங்கள் ஆனது நேரம் தொழில்துறையின் தேவைகள் மற்றும் பணியாளர்களின் தேவைகளைக் கொண்டு உருவாக்கப்படுகிறது மேலும் நாம் இந்த வேலை பற்றிய விளக்கங்களைப் புதுப்பிக்க வேண்டும் என்ன நடக்கிறது என்பதை நாம் காண வேண்டும் ஏனெனில் உதாரணமாக ஒரு பணியாளர் X என்ற வேலையைச் செய்ய வேண்டியது அப்போது வேறொன்று குறுக்கிட படுகிறது இதனால் பணியாளர் Y என்ற வேலையையும் செய்ய வேண்டியுள்ளது நான் என்னுடைய வேலையில் இருந்து உங்களுக்கு சில உதாரணங்களைச் சொல்கிறேன் நாங்கள் உயர் கல்வி நிறுவனத்தில் வேலைக்குச் சேரும் போது எங்களுடைய பிரதான வேலை பாடம் கற்பிப்பதும் ஆராய்ச்சியும் தான் என்று எங்களிடம் சொல்லப் பட்டது ஆகவே நாங்கள் வகுப்பில் பாடம் கற்பிக்கிறோம் குறிப்பிட்ட அறிவை எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கிறோம் அது நாங்கள் ஒரு அங்கமாக இருக்கிற ஒழுக்கத்தை வளர்ப்பதற்குப் பங்களிக்கிறது மேலும் மெல்ல மெல்ல நாங்கள் நிறுவனத்தின் ஒரு அங்கத்தினராக மாறி நிர்வாக பொறுப்புகளை அதிகமாக ஏற்றுக் கொள்கிறோம் அல்லது எங்களுக்கு நிர்வாகப் பொறுப்புகள் அளிக்கப்படுகிறது ஏனெனில் இது மாணவர்களின் வாழ்க்கையிலும் மாற்றங்களிலும் எங்களுடைய பங்கு எங்களுடைய ஈடுபாடு எத்தகையது என்பதை பொறுத்து இருக்கும் இந்த துறை அல்லது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு நாங்கள் உதவ வேண்டும் மேலும் இதைச் செய்வதென்பது வெவ்வேறு பிரிவுகளில் எங்களுக்கு உள்ள நிபுணத்துவம் நாங்கள் பெற்றுள்ள அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது ஏனெனில் ஒரு சிலரால் மட்டுமே இதைச் செய்ய முடியும் மேற்பார்வையிடுவதால் எங்களுக்குப் பொறுப்புகள் வருகிறது இறுதியாக நாங்கள் அனைத்தையும் செய்து முடிக்கிறோம் இது எங்களுடைய வேலை பற்றிய விளக்கத்தின் ஒரு பகுதி கிடையாது இது அவ்வப்போது நாங்கள் ஏற்கும் நிர்வாகப் பொறுப்புகள் மட்டும் தான் சில நிறுவனங்களில் இந்த பொறுப்புகள் மாறாமல் அப்படியே இருக்கும் சில நிறுவனங்களில் அவ்வப்போது மாறுகிறது ஆகவே ஆரம்பத்தில் கற்பிக்கும் பணி என்றால் கற்பிப்பதாக மட்டுமே இருந்தது காலப்போக்கில் இந்த கற்பிக்கும் பணியில் ஆராய்ச்சியும் சேர்க்கப் பட்டு விட்டது ஆகவே இது கற்பிப்பது மற்றும் ஆராய்ச்சி செய்வதாக இருந்தது அதன் பின்னர் மெதுவாக அட்டானமவுஸ் நிறுவனங்களானது நீங்கள் நிர்வாகப் பொறுப்புகளை கொண்டிருக்க வேண்டாம் என்றது பாரம்பரியமாக இயங்கி வரும் சில பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கென தனி நிர்வாகிகள் இருப்பார்கள் ஆனால் இங்கே நாங்கள் எல்லோரும் எல்லா வித பணியையும் செய்கிறோம் மீண்டும் இது நிறுவனத்திற்கு நிறுவனம் மாறுபடுகிறது தொழில்துறையின் தேவைகளுக்கு ஏற்ப விஷயங்கள் மாறுதலடையும் என்று உங்களுக்கே தெரியும் இதன் மூலம் ஒருவர் உருவாக்குகிற வேலை பற்றிய விளக்கத்திலும் மாற்றம் ஏற்படுகிறது இதன் நோக்கங்கள் என்பது ஒவ்வொரு வேலையின் முக்கிய பண்புகளைக் கண்டறிவது ஆகும் இந்த பண்புகளை வைத்து வேலைகளின் ஒப்பீட்டு மதிப்பை தீர்மானிக்கலாம் வெவ்வேறு வேலைகளை செய்யத் தொடங்கலாம் வித்தியாசமான ஆரம்பமாக இருக்கும் இதன் அர்த்தம் வெவ்வேறான விஷயங்களைக் குறிக்கிறது எடுத்துக்காட்டாக ஒரு வணிகப் பள்ளியை எடுத்துக் கொள்வோம் இங்கே நிர்வாகம் என்பது கற்பித்தலைப் போலவே ஆராய்ச்சியைப் போலவே மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஒருவேளை ஒரு பல்கலைக்கழகத்தில் முழுவதும் ஆராய்ச்சி அடிப்படையிலான நிறுவனம் அல்லது ஆராய்ச்சி அடிப்படையிலான துறையில் நிர்வாகம் என்பது முக்கியம் இல்லாததாக இருக்கலாம் எங்களைப் பொறுத்தவரை ஒரு வணிக பள்ளி ஆசிரியர்களாக நாங்கள் எங்களது மாணவர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்க உதவுவதே முக்கியமானதாகக் கருதுகிறோம் மீதமுள்ள வேலைகளை போலவே எங்களுடைய தரவரிசை முதலிடத்தில் இருப்பது என்பது மிக முக்கியமானதாகும் ஒரு கருத்தியல் அறிவியலாளருக்கு இது முக்கியமற்றதாக இருக்கலாம் ஆனால் வணிக பள்ளிக்கு இது முக்கியம் இறுதியாக பிளேஸ்மெண்ட் நடக்கும் வணிகப் பள்ளியைப் பொறுத்தவரை பிளேஸ்மெண்ட் நடக்கவில்லை எனில் உங்களுடைய தரவரிசை குறைந்து விடும் பின்னர் உங்களுடைய பள்ளி நாளை மூடப்படலாம் ஆகவே இது மாறுகிறது மேலும் தொழில்துறையின் தேவைகளைப் பொறுத்து ஒவ்வொரு விஷயங்களும் வெவ்வேறு வடிவத்தைப் பெறுகிறது மேலும் இந்த வேலை மிக முக்கியமானதாக உள்ளது இந்த நோக்கங்களில் அடுத்து இருப்பது அடையாளம் மற்றும் விளக்கம் மற்றும் ஈடு செய்யக்கூடிய காரணிகளின் அளவு ஆகும் நாம் ஈடு செய்யக்கூடிய காரணிகள் பற்றிப் பேசினோம் ஒரு வேலையின் இந்த அம்சங்கள் அல்லது ஒரு வேலையில் நாம் அளித்த இன்புட்கான இந்த அம்சங்கள் ஈடு செய்யப் பட வேண்டும் உதாரணமாக நீண்ட நேரம் வரை விழித்திருக்கும் திறன் உங்களுக்கு இருப்பதாகக் கொள்வோம் மேலும் நீண்ட நேரம் வரை உற்பத்தி செய்யும் திறன் உங்களிடம் உள்ளது உங்களிடம் உடல் வலிமை அதிகமாக உள்ளது இப்போது உங்களிடம் இந்த இரண்டு திறன்களும் உள்ளன அதை வைத்து உங்கள் நிறுவனத்திற்கு உங்களால் பங்களிக்க முடியும் நீங்கள் சேவைத் துறையில் வேலை பார்க்கிறீர்கள் எனில் நீண்ட நேரம் வரை மன அழுத்தத்தின் கீழ் மிகவும் திறம்பட வேலை செய்யும் திறன் உங்களிடம் இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் மருத்துவத் துறையில் கூட இருக்கலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு மருத்துவர் என்று கருதுவோம் நீண்ட நேரமாக வேலை செய்யும் திறன் உங்களிடம் உள்ளது மிகக் குறைவான நேரம் மட்டுமே தூங்கி இந்த வேலையை செய்கிறீர்கள் அது நிறுவனத்திற்கு அதிக மதிப்பைத் தேடித் தரலாம் ஆனால் இங்கே நீங்கள் கனமான பொருட்களைத் தூக்குகிறீர்கள் எனில் அந்த திறனுக்கு எந்த மதிப்பும் இருக்காது நீங்கள் அதை வேலையில் பயன்படுத்தினாலும் நிறுவனத்திற்கு அது தேவைப்படாது ஆகவே இதற்கு நிறுவனம் எதையும் ஈடாக அளிக்காது நீண்ட நேரம் வரை திறமையாக வேலை செய்ததற்கு மட்டும் அவர்கள் உங்களுக்கு இழப்பீடு அளிப்பார்கள் இதே போல் நீங்கள் ஒரு உற்பத்தித் துறையை சேர்ந்த கடையில் வேலை செய்கிறீர்கள் எனில் கனமான பொருட்களை நீங்கள் தூக்க வேண்டும் நீங்கள் நடக்க வேண்டும் நிறைய விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அல்லது உதாரணமாக நீங்கள் ஒரு சுற்றுலா வழிகாட்டியாக இருக்கிறீகள் என்று கொள்வோம் நீங்கள் வெகு நேரம் நடக்க வேண்டும் சில சமயங்களில் குறிப்பிட்ட மைல்கள் வரை நடந்து சென்று ஏற்கனவே பார்த்ததையே திருப்பி திருப்பி காட்ட வேண்டும் நீண்ட நேரம் வரை நடப்பதற்கு உடல் வலிமை தேவை இரவில் வெகு நேரம் வரை வெகு தொலைவு கூட நடக்க வேண்டி இருக்கலாம் அதற்கு உடல் வலிமை மிகவும் அவசியமானதாகும் ஏனெனில் ஒரு தொழிற்சாலையில் உள்ள கடை கிட்டத்தட்ட 5 மணிக்கு மூடப்பட்டு விடும் 5 மணிக்கே நீங்கள் வீட்டிற்குச் செல்ல வேண்டும் ஆகவே இந்த இடத்தில் நள்ளிரவு 2 மணி வரை விழித்திருந்து நீங்கள் வேலைப் பார்த்தாலும் அது நிறுவனத்திற்கு எந்த வித பலனும் அளிக்காது ஒரு சுற்றுலா வழிகாட்டி மக்களுக்கு 5 மணிக்கே மூடப் படும் நினைவுச்சின்னங்களை சீக்கிரமாகச் சென்று காட்டுகிறார் சில சமயம் அவரால் நள்ளிரவு ஒரு மணி அல்லது இரண்டு மணி வரை விழித்திருக்க முடியும் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து மற்ற வேலைகளைச் செய்யத் தொடங்கலாம் ஆனால் இந்நபரால் தன்னுடைய வேலையை காலை 9 மணி அல்லது 10 மணிக்கு மேல் தொடர்ந்து செய்ய முடியாது ஆகவே இரவு வெகு நேரம் வரை விழித்திருந்து திறமையாக வேலை செய்யும் இந்த திறன் மூலம் நிறுவனத்திற்கு என்ன பயன் ஆகவே அங்கே திறன் இருந்தாலும் நிறுவனத்திற்கு அது தேவைப்படாது மேலும் அதற்காக அவர்கள் உங்களுக்கு எதையும் ஈடாக அளிக்க மாட்டார்கள் இதை தான் ஈடுசெய்யக் கூடிய காரணிகள் என்று கூறுகிறோம் ஒவ்வொரு வேலைக்கும் ஈடுசெய்யக் கூடிய காரணிகளைப் புதுப்பிப்புடன் வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமாகும் ஏனெனில் அரசியல் சூழல் பொருளாதார சூழல் வேலையின் தேவைகள் நிறுவன கலாச்சாரம் முதலியவற்றில் மாற்றங்கள் இருப்பின் வேலை பற்றிய விவரமும் மாறுதலடையும் வேலை மதிப்பீட்டு முறைகளையும் நாம் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும் அடுத்து இருப்பது வெவ்வேறு வேலைகளை மதிப்பீடு செய்யும் முறை நாம் இதைப் பற்றிக் கொஞ்ச நேரம் கழித்துப் பார்க்கலாம் நம்மிடம் ஊதிய கணக்கெடுப்புகளும் காணப்படுகிறது பல்வேறு பணியாளர்கள் செய்யும் பல விதமான வேலைகளுக்கு எவ்வாறு ஊதியம் அளிக்கப்படுகிறது என்பதை நாம் கணக்கிடுகிறோம் இதுபோல கணக்கெடுப்புகளை எடுப்பதன் மூலம் நம்மால் வேலைகளை பெஞ்ச்மார்க் செய்ய முடியும் நாம் இந்த பெஞ்ச்மார்க்கிங் பற்றி பின்னர் பேசுவோம் இவை தான் ஊதிய கணக்கெடுப்புகளில் செய்யப்படுகிறது அவை வேலைகளை பெஞ்ச்மார்க் செய்ய நமக்கு உதவுகிறது சந்தையில் வரும் நவீன நடைமுறைகளோடு தொடர்பில் இருக்க இது நமக்கு உதவுகிறது நாம் ஊதிய கட்டமைப்புகளைக் கூடக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு ஊதியத்தை அளிப்பது என்று நாம் எப்படி தீர்மானிக்க முடியும் பணியாளர்களை ஒரே வகையின் கீழ் எப்படி குழுக்களாக்குவது என்பது பற்றி நாம் எப்படித் தீர்மானிக்க முடியும் உதாரணமாக என்னுடைய வேலையை எடுத்துக் கொள்வோம் இங்கே ஒரு உதவி பேராசிரியராக மாறுவது யார் துணை பேராசிரியராக மாறுவது யார் முழு பேராசிரியராக மாறுவது யார் என்பதை நாங்கள் எப்படித் தீர்மானிக்கிறோம் ஆகவே இதற்கு சில வரையறுக்கப்பட்ட கிரிட்டெரியாக்கள் உள்ளன நீங்கள் இந்தெந்த தகுதிகளுடன் வந்தால் உங்கள் அவுட்புட் இப்படி இருந்தால் நீங்கள் உதவி பேராசிரியராகுவீர்கள் நீங்கள் அடுத்தக்கட்ட நிலைக்கு முன்னேறிச் செல்ல விரும்பினால் கட்டாயமாக நீங்கள் A B C D மற்றும் E ஆகிய கிரிட்டெரியாக்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அதன் பின்னர் வெளிப்படையான போட்டி மூலம் நீங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து போட்டியிடுவீர்கள் அதில் யார் வெற்றி அடைந்தார் உதவி பேராசிரியரான உங்கள் பதவியில் நீங்கள் என்ன சாதித்தீர்கள் என்பதை வைத்துச் சிறந்தவர் யாரெனத் தீர்மானிக்கப்படும் அதன் பிறகு நாங்கள் அதில் சிறந்த கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்து அவரை துணைப் பேராசிரியர் என்ற பதவியில் பணியமர்த்துவோம் ஆகவே இந்த தாவல் மிகப்பெரியது ஆனால் ஊதிய அமைப்பை தீர்மானிக்க மற்றொரு வழி உங்கள் அவுட்புட் தான் நீங்கள் பெறும் ஊதிய அளவை தீர்மானிப்பது உங்கள் அவுட்புட் தான் எந்தளவிற்கு நீங்கள் அதிக அவுட்புட்டை அளிக்கிறீர்களோ அந்தளவிற்கு அடுத்த கட்ட ஊதிய அமைப்பிற்காகப் போட்டியிடும் தகுதியை பெறுவீர்கள் இது மிகவும் உறுதியானதாகவும் மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் வேறொரு பதவி உங்களுக்காக ஒதுக்கப்படும் அடுத்து இருப்பது பாரம்பரிய வேலை அடிப்படையிலான இழப்பீட்டு மாடல் ஆகும் இதில் பாரம்பரியமாக இழப்பீடு தீர்மானிக்கப்படுகிறது அல்லது நீங்கள் நிறுவனத்திற்கு எதை அளித்தீர்கள் என்பதைப் பொறுத்து இந்த இழப்பீடு தீர்மானிக்கப்படுகிறது ஆகவே இது வேலையினுடைய பண்பியக்கம் ஆகும் வேலை எப்படி வரையறுக்கப்படுகிறது நான் முன்பே விளக்கியபடி நிறுவனம் உங்களுக்கு என்ன ஊதியத்தை அளிக்கிறது எவ்விதமான அவுட்புட்டிற்கு நிறுவனம் உங்களுக்கு ஊதியம் அளிக்கிறது ஆகியவை தான் ஈடு செய்யக்கூடிய காரணிகள் ஆகும் அடுத்து இருப்பது வேலைகளின் ஒப்பீட்டு மதிப்பை மதிப்பிடுவதற்கான வேலை மதிப்பீடு ஆகும் இதில் எந்த வேலை மிக முக்கியமானது எது குறைந்த முக்கியத்துவம் கொண்டது ஒரு விஷயம் இல்லாமல் உங்களால் எந்தெந்த வேலைகளை செய்ய முடியும் ஒரு விஷயம் இல்லாமல் நீங்கள் எந்தெந்த வேலைகளை செய்ய முடியாது ஆகியவற்றை மதிப்பிடுவதாகும் அடுத்து இருப்பது வேலை வரிசை முறை ஆகும் அதாவது ஒரு பெரிய அமைப்பிற்குள் உள்ள பல்வேறு வேலைகள் அதன் முன்னுரிமை அடிப்படையில் வகைப்படுத்துதலை குறிக்கிறது ஒரு தொழிற் துறையில் உள்ள நிறுவனத்தில் ஊதிய விகிதங்கள் இணைக்கப்படுகிறது அடுத்து இருப்பது ஊதிய அமைப்புகள் ஆகும் இதில் தரவரிசை நிலைகள் அடிப்படையில் நீங்கள் வேலைகளை வகைப்படுத்த முடிவு செய்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக உங்களுக்கே தெரியும் நம் நிறுவனத்தில் அதிக எண்ணிக்கையிலான உதவி பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அனைவரும் ஒரே மாதிரியான ஊதியத்தைப் பெறுவதில்லை நிறுவனத்தில் நாங்கள் பணிபுரிந்த வருடங்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து ஊதியம் மாறுபடுகிறது சில நிறுவனங்களில் நீங்கள் அளிக்கும் அவுட்புட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது மேலும் நீங்கள் வெளியிட்ட ஆராய்ச்சி பேப்பர்ஸ் நீங்கள் அந்த பேப்பரை எதில் வெளியிட்டீர்கள் உங்கள் போதனைகளின் கீழ் படித்த மாணவர்களில் எத்தனை பேர் PhD பட்டம் வாங்கினார்கள் எத்தனை ஆலோசனை திட்டங்களை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் ஆகிய அனைத்தும் சேர்ந்து தான் உங்களுக்கு எவ்வளவு ஊதியத்தைத் தர வேண்டும் என்பதைத் தீர்மானிக்கிறது ஆகவே இவை வகைப்படுத்தப் பட்டுள்ளன நீங்கள் ஒரே தரவரிசை நிலையில் இருக்கிறீர்கள் ஆனாலும் அங்கே வெவ்வேறு வகைப்பாடுகள் உள்ளன அடுத்து இருப்பது ஒவ்வொரு வேலைக்கும் குறிப்பிட்ட வரம்பிற்குள் தனிப்பட்ட ஊதியத்தை ஒதுக்குதல் ஆகும் ஆகவே உதவி பேராசிரியர்கள் பெறும் ஊதியத்திற்கு வரம்பானது தீர்மானிக்கப்படுகிறது அதாவது ஒரு உதவி பேராசிரியர் X க்கும் Y -க்கும் இடைப்பட்ட வரம்பிற்குள் ஊதியத்தை பெறுகிறார் ஆனால் அவர் பெறும் அந்த குறிப்பிட்ட ஊதியமானது நீங்கள் கொடுக்கும் அவுட்புட்டை சார்ந்ததாக இருக்கும் மேலும் இது உங்கள் அவுட்புட்டை நிறுவனம் எப்படி உணருகிறது என்பதையும் சார்ந்திருக்கும் மேலும் இவ்வழியில் தான் இழப்பீட்டுத் திட்டங்கள் பாரம்பரியமாகத் தீர்மானிக்கப்படுகிறது இதை தீர்மானிக்கும் போது எல்லா விஷயங்களையும் அவர்கள் கருத்தில் எடுத்துக் கொள்வார்கள் வேலை மதிப்பீட்டைப் பாதிக்கக் கூடிய வெவ்வேறு கொள்கை பிரச்சனைகள் என்னென்ன நம்முடைய வேலைகளை நாம் எப்படி மதிப்பிடுவோம் இதில் முதலாவது என்னவென்றால் வேலைகளுக்கு இடையிலான வித்தியாசங்கள் குறித்து மேலாண்மை எப்படி உணருகிறது என்பது தான் ஆகவே உதாரணமாக திரு ரத்தன் டாடாவை எடுத்துக் கொள்வோம் அவர் ஒரு காரை உருவாக்க முடிவு செய்தார் மலிவான போக்குவரத்து அமைப்பாகவுள்ள இரு சக்கர வாகனங்கள் எல்லா குடும்பங்களிடமும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தைச் சிலர் கொண்டிருந்தனர் அதே நோக்கத்தைத் தான் திரு ரத்தன் டாடாவும் வைத்திருந்தார் எல்லோரிடமும் கார் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அது ஒரு வீட்டில் இருக்கக் கூடிய அளவுக்கு சிறியதாக இருக்க வேண்டும் அதே சமயம் இந்தியாவில் மக்கள் பயன்படுத்திய இரு சக்கர வாகனங்களை விட இது இன்னும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார் உங்களுக்கே தெரியும் நான்கு ஐந்து பேர் உள்ள மொத்த குடும்பமும் ஒரே ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்றால் அது மொத்த குடும்பத்திற்கு மிகவும் ஆபத்தானதே அது மட்டுமல்லாது அந்த சாலையில் பயணிக்கும் மற்ற இரு சக்கர வாகன ஓட்டிகளுக்குமே இது மிக மிக ஆபத்து தான் ஒரு நபர் ஒரு கருத்துடன் வருகிறார் எனில் மற்றவர்களும் பிற பங்குதாரர்களும் அந்த கருத்தைத் தெரிந்து கொண்டு ஒப்புக் கொள்கிறார்கள் ஆகவே வேலை பிரிக்கப்படுகிறது ஒருவர் காரை வடிவமைக்கிறார்கள் ஒருவர் காருக்கு ஏற்ற பொருளாதார திட்டத்தை வடிவமைக்கிறார்கள் ஒருவர் காரின் உறுதியை வடிவமைக்கிறார்கள் ஒருவர் காரை எப்படி விற்பது வாடிக்கையாளர்களை எப்படி இலக்காக்குவது முதலியவற்றைக் கண்டுபிடிக்கிறார் ஆகவே இப்படி அந்த பணியாளர்கள் தங்களுக்குள்ளாகவே மிகப்பெரிய வேலையை வெவ்வேறு சிறு சிறு பகுதிகளாகப் பிரிக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக காரை வடிவமைக்கும் ஒரு நபர் தன்னுடைய குழுவினரிடம் வந்து சில முடிவுகள் பத்தி கேட்கலாம் அல்லது ஒரு நபரிடம் கார் கதவுகளை வடிவமைக்கும் பணியை ஒதுக்கலாம் மேலும் உட்புறங்களைத் தயாரிக்கச் சொல்லி இன்னொரு நபரிடம் கூறலாம் இயந்திரத்தை வடிவமைக்கச் சொல்லி இன்னொரு நபரிடம் சொல்லலாம் கார் டிக்கியை வடிவமைக்கும் பொறுப்பை இன்னொரு நபருக்கு கொடுக்கலாம் ஆகவே வடிவமைப்பு எப்படி பிரிக்கப்படுகிறது என்று இப்போது உங்களுக்குத் தெரிந்திருக்கும் அதன் பின்னர் இறுதியாக இந்த நபர்கள் தங்களுக்கென குறிப்பிட்ட பணியாளர்கள் அடங்கிய குழுக்களைக் கொண்டிருப்பார்கள் வடிவங்கள் எப்படி உருவாக்கப்படுகிறது எவ்வகையான ஃபைபர் கிளாஸைப் பயன்படுத்த வேண்டும் காருக்குள் சில கைப்பிடிகளை எப்படி அமைப்பது காரில் எவ்வகையான இசை அமைப்பை வைப்பது ஆகவே இவை அனைத்தையும் செய்ய பணியாளர்கள் வெவ்வேறு நபர்களோடு ஒன்றிணைந்து இருப்பார்கள் இப்போது முதன் முதலில் டாடா நானோ என்ற கருத்துடன் வந்த நபருக்கு இது பற்றித் தெரியும் இவை எல்லாம் நடக்கிறது ஆனால் அங்கே வெவ்வேறு நபர்களுடன் தொடர்பில் இல்லாமல் இருக்கலாம் இந்த வேலைகளில் மற்றதை விட எது முக்கியமானது என்று தெரியாமல் இருக்கலாம் அத்துடன் எப்படி இந்த வேலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது குறைந்த மட்டத்தில் எது உள்ளது என்பது பற்றித் தெரியாமல் இருக்கலாம் ஆகவே இந்த வேறுபாடுகள் தொடர்பு கொள்ளப் பட வேண்டும் அவற்றைப் புரிந்து கொள்ள வேண்டும் அவற்றை உணர வேண்டும் மேலும் நிச்சயமாக ஒருவர் அவருக்குச் சுருக்கமாக விளக்க வேண்டும் ஆனால் இன்னும் நீங்கள் எந்தெந்த வேலைகள் உள்ளன கார் கதவு கைப்பிடிகள் எப்படி வடிவமைக்கப்படுகிறது என்பதை தீர்மானிக்கிறது எடுத்துக்காட்டாக இது காருக்கான பம்பரை வடிவமைத்ததில் இருந்து வித்தியாசமானதாக இருக்கும் மேலும் இது காரின் பின்பக்க இருக்கையை வடிவமைக்கும் வேலையிலிருந்து எந்தளவிற்கு வேறுபட்டதாக உள்ளன மாற்றத்தை விட இவற்றில் எது முக்கியம் மேலும் பணியாளர்களுக்கு எப்படி ஈடுசெய்யப்பட வேண்டும் ஆகிய அனைத்தும் அளவிடப்படுகிறது அடுத்ததாக இருப்பது இந்த வித்தியாசங்களை பணியாளர்கள் நம்பும் வகையில் அவர்களிடம் எடுத்து சொல்லுதல் ஆகும் எடுத்துக்காட்டாக காரினுடைய இயந்திர பாகங்களை வடிவமைக்கின்ற நபர் காரின் உட்புறங்களை வடிவமைக்கும் நபரைக் காட்டிலும் அதிக சம்பளத்தை பெறுவார் மேலும் நீங்கள் குறைவாக சம்பளம் வாங்கும் மற்றவர்களை இதற்கு ஒப்புக் கொள்ள வைக்க வேண்டும் இதில் உள்ள பல வேலைகள் காரின் சுமுகமான இயக்கத்திற்கு அவசியமானதாகும் அது உண்மையில் எப்படிச் செயல்படுகிறது என்பது முக்கியமல்ல அதன் உட்புறங்கள் எப்படி தோற்றமளிக்கிறது என்பது முக்கியமானதாக இருக்கலாம் இதை விட முக்கியமானது என்னவென்றால் கார் ஓடுமா ஓடாதா என்பது தான் பணியாளர்கள் எது மிக முக்கியம் என்பதை உணர வேண்டும் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்குத் தருகிறேன் ஆகவே இந்த வித்தியாசங்களை பல்வேறு பணியாளர்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் மேலும் பணியாளர்கள் இந்த வித்தியாசத்தை உறுதியாக நம்ப வேண்டும் அதை தான் நாம் சம பங்கு என்று கூறினோம் அதைப் பற்றித் தான் நாம் முந்தைய வகுப்பில் பேசினோம் அடுத்து இருப்பது வேலைகளின் தற்போதைய மற்றும் எதிர்கால நிலைத்தன்மை ஆகும் வேலைகளின் நிலைத்தன்மை பற்றிக் குறிப்பிடப்படுகிறது எடுத்துக்காட்டாக முன்பெல்லாம் தொழில்நுட்ப துறை மிகவும் குறைவாக இருந்தது இந்த பாடத்திட்டத்தை படிக்கும் உங்களில் எத்தனை பேர் இன்டர்நெட் வருகைக்கும் முந்தைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் என்று எனக்குத் தெரியாது நான் இன்டர்நெட் இல்லாமல் தான் வளர்ந்தேன் எனக்கு 24 25 வயது இருக்கும் அல்லது 25 வயதை கடந்திருக்கும் அந்த சமயத்தில் தான் முதன் முதலில் நான் இன்டர்நெட்டை பயன்படுத்தினேன் அது வரை இன்டர்நெட் என்றால் என்ன அது என்ன செய்யும் என்று கூட எங்களுக்குத் தெரியாது மேலும் இன்டர்நெட் வளர்ச்சி அடைந்து பல விதமான வேலைகளைச் செய்ய கம்ப்யூட்டர் வழியாக மக்கள் இணைக்கப் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம் என்னுடைய மாஸ்டரின் தீஸிஸ் கையால் எழுதப்பட்டதாக இருந்தது நான் வெவ்வேறான 4 நகரங்களில் உள்ள 6 அல்லது 7 நூலகங்களுக்குச் சென்று சில ஆராய்ச்சி கட்டுரைகளை கையால் எழுதினேன் ஜெராக்ஸ் எடுப்பதற்கு அதிக செலவு ஆகியது அதை எடுப்பது மிகவும் சிரமமாக இருந்தது ஆகவே நாங்கள் சாதாரணமாக நூலகத்திலேயே உட்கார்ந்து ஒவ்வொரு பேப்பராக எழுதினேன் அதன் பின்னர் அவற்றை அங்கு வருபவர்கள் படித்து அதிலுள்ள விவரங்களைத் தெரிந்து கொண்டார்கள் ஆனால் இப்போது நான் என்ன செய்கிறேன் சாதாரணமாக நான்கு வார்த்தைகளை டைப் செய்கிறேன் பிறகு 1 மில்லியன் பதில்கள் கிடைக்கிறது 10 20 30 லட்சம் பதில்கள் கூட அதனோடு நேரடியாக இணைந்திருக்கலாம் ஆகவே நாங்கள் இந்த மாற்றத்தைக் கண்டோம் மறைந்து போன தொழில்நுட்பத்திற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு பிளாப்பி டிஸ்க் ஆகும் இந்த தொழில்நுட்பம் வந்து சென்றது VCR அதாவது வீடியோ கேசட் ரெக்கார்டர்கள் நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது VCR தொழில்நுட்பம் வந்த போது நாங்கள் இதை அற்புதம் என்று சொல்லி பாராட்டினோம் உங்களால் இதில் எதையாவது பதிவு செய்ய முடியும் அதன் பின்னர் கையடக்கமாக கேமரா வந்தது இது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது உங்களால் அதில் காட்சிகளைப் பதிவு செய்ய முடியும் மேலும் எங்களிடம் ஆடியோ கேசட்டுகள் இருந்தன அதிலிருந்து டேப் வெளியே வரும் நாங்கள் அதை ஒரு பென்சிலில் வைத்து ஒட்டி விட்டு அதைச் சுற்றுவோம் அந்த தொழில்நுட்பமும் வந்து சென்றது மேலும் என் அப்பாவின் தலைமுறையிலும் அவர்கள் இவற்றை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள் இந்த தொழில்நுட்பம் அப்போதும் வந்தது இதற்கு முந்தைய காலத்தில் கூட அவர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள் அவர்களைப் பொறுத்தவரை ஆடியோ கேசட்டுகள் எல்லாம் மிகவும் புதுமையாக இருந்தன இப்போதும் கூட எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பெட்டி முழுக்க இந்த ஆடியோ கேசட்டுகள் இருக்கும் மேலும் அதை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்குத் தெரியாது அவற்றில் இருந்து நன்கு இனிமையான இசை கேட்பதை மட்டும் உணர முடிந்தது ஆகவே இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் மாற்றியமைக்கப்பட்டன அடுத்து CD வந்தது உங்களில் பலர் CD தொழில்நுட்பம் வந்து சென்றது பிளாப்பி டிஸ்க் தொழில்நுட்பமும் வந்து சென்றது உண்மையில் பிளாப்பி டிஸ்க் 3 12 அங்குலம் வரை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சந்தையில் அதிகபட்சமாக 4 அல்லது 5 வருடங்களாக இருந்தது என்று எண்ணுகிறேன் ஒருவேளை அது 8 10 ஆண்டுகள் வரை இருந்திருக்கலாம் ஆனால் இப்போதோ உங்களிடம் கம்ப்யூட்டர்கள் உள்ளது அந்த வகையான தொழில்நுட்பத்தைக் கூட உங்களால் கம்ப்யூட்டர் மூலம் உருவாக்கிக் கொள்ள முடியும் எனக்கு இதில் சந்தேகம் இருந்தது எனக்கு நினைவுள்ளவரை இந்த பிளாப்பி டிஸ்க்கிற்கான டிரைவர்கள் நம்மிடம் இல்லை உங்களிடம் பிளாப்பி டிஸ்க் இருந்தால் அது உங்களுக்கு எந்த பயனையும் அளிக்காது உண்மையான பிளாப்பி டிஸ்க் ஆனது தோல்வி அடைந்து விட்டது உண்மையிலேயே தோல்வியடைந்தது அதாவது இது தோல்வியடைவில்லை காலாவதியானது மறைந்து போனது ஏனெனில் தொழில்நுட்பம் அதிவேகமாக வளர்ந்து வருகிறது இதைத் தான் வேலைகளின் எதிர்கால நிலைத்தன்மை என்கிறோம் நாம் வேலை மதிப்பீட்டின் நிலைத்தன்மையை பற்றி பேசுகிறோம் வேலைகளை நாம் எப்படி மதிப்பிடுவது வேலைகள் மிகவும் சீரான முறையில் மதிப்பிடப்பட வேண்டும் வெவ்வேறு வித வேலைகள் சீரான மற்றும் தரவரிசை படுத்தப்பட்ட முறையில் ஈடு செய்யப்பட வேண்டும் அப்போது தான் பணியாளர்கள் தங்கள் மிகவும் நியாயமாக நடத்தப்படுகிறோம் என்று உணர்வார்கள் நாம் சந்தை தரவுகளுடன் உட்புற ஊதிய தொடர்புகளை எப்படி இணைப்பது நாம் நமது வேலைகளை பெஞ்ச்மார்க் செய்கிறோம் ஒரே மாதிரியான வேலைகள் என்னென்ன உள்ளது என்று நாம் கண்டுபிடிக்கிறோம் ஒரே மாதிரியான வேலைகளை பணியாளர்கள் எப்படிச் செய்கிறார்கள் என்பதைப் பொறுத்து ஊதியங்கள் அளிக்கப்படுகிறது அவர்கள் செய்யும் வேலைக்காக நாம் அவர்களுக்கு இழப்பீடு அளிக்கிறோம் அல்லது ஈடுசெய்கிறோம் உதாரணமாக நாம் நமது ஊழியர்களுக்குக் குறைந்த ஊதியத்தை அளிப்பதாக வைத்துக் கொள்வோம் நம்மிடம் இது தொடர்பான தொழிலாளர் சந்தைகள் உள்ளன நமது நிறுவனத்திற்கு வெளியே தொழில்துறையில் என்ன நடக்கிறது என்பதை இந்த தொழிலாளர் சந்தை காட்டுகிறது மேலும் வேலை பொருத்தம் துல்லியமாக இருப்பதற்கான உறுதி நமக்குத் தேவைப்படுகிறது நம்முடைய நிறுவனத்தில் கையாளப்படும் வேலைகள் வேறொரு நிறுவனத்தில் கையாளப்படும் வேலைகளுக்கு ஒத்ததாக உள்ளதா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் இந்த பொருத்தங்கள் எந்தளவிற்கு துல்லியமானவை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் மேலும் நிறுவனம் நமக்கு வெவ்வேறு விதங்களில் ஊதியத்தைச் செலுத்துகிறது நிலைத்தன்மையில்லா ஊதியம் அளிக்கப்படுகிறது அதில் சில தனிநபரின் செயல்திறன் சார்ந்ததாக இருக்கலாம் இன்னும் சில நிறுவனத்தின் இலாபத்தன்மையை சார்ந்து இருக்கலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு விற்பனையாளர்களாக அல்லது பணியாளர் பங்கு உரிமைத் திட்டங்கள் மூலமாக நீங்கள் கமிஷன் பெறுகிறீர்கள் இந்த ESOP மூலம் நிபந்தனைப்படி பணியாளரின் பங்குகள் அதிகமாக உயர்ந்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் அந்த பங்கு வீதம் குறைந்தால் உங்களுக்கு எந்த லாபமும் கிட்டாது இழப்பு ஏற்படும் இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது ஏனெனில் இந்த ESOP மூலம் பலர் அதிகப் பணத்தை இழந்திருக்கிறார்கள் இதுவே நிலைத்தன்மையில்லா ஊதியம் எனப்படுகிறது இது மிகவும் சிறந்த ஒன்றாகத் தோன்றலாம் ஆனால் ஏதோ சில காரணங்களால் உங்கள் நிறுவனம் சரியாக செயல்பட வில்லை எனில் நீங்களும் இழப்பை சந்திப்பீர்கள் ஊதிய கட்டமைப்பை எப்படி உருவாக்குவீர்கள் ஒரே மதிப்பைக் கொண்ட வேலைகளுக்கு ஒரே ஊதிய முறை கொண்டதாகப் பிரிக்கப்பட வேண்டும் அதற்கு மாறாக வெவ்வேறு மதிப்புகள் கொண்ட வேலைகளுக்கு வெவ்வேறு ஊதியங்கள் அளிக்கப்பட வேண்டும் இவ்வாறு பிரிக்கப்படும் குழுவில் சுமூகமான முன்னேற்றம் இருக்க வேண்டும் ஆகவே பல்வேறு நிலைகளில் உள்ள உதவி பேராசிரியர்களுக்கு இடையேயான மாற்றம் 500 ஆக இருக்கக் கூடாது அந்த காரணி 1 அல்லது 2 அல்லது 5 அல்லது 10 ஆக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் அதற்கு அதிகமாக இருக்கக்கூடாது இது ரிலேட்டிவ் முறையைச் சார்ந்தது ஒரே மட்டத்தில் வேலைப் பார்க்கும் மருத்துவர்கள் அல்லது வேறு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே மாதிரியான ஊதியம் அளிக்கப்பட வேண்டும் ஆகவே இது பற்றி ஓரளவிற்கு உங்களுக்கு யோசனை கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த ஊதிய முறை திடீரென்று மாறி விடக்கூடாது மெதுவான முன்னேற்றமாக இருக்க வேண்டும் மேலும் பணியாளர்கள் தங்களுக்கு அடுத்ததாக உள்ள அதிகளவு ஊதியத்தை எப்படி பெறுவது என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புதிய ஊதிய முறையானது ஏற்கனவே நிறுவனம் ஒதுக்கிய முறையுடன் யதார்த்தமானதாக பொருந்த வேண்டும் ஆகவே நீங்கள் வெளிப்படுத்தும் அனைத்தும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் நீங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள் அல்லது எதைச் செயல்படுத்த முயற்சிக்கிறீர்கள் என உங்களிடமிருந்து பெறப்படும் அவுட்புட் எதுவாயினும் அது கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் ஆகவே இது முழுவதும் வித்தியாசமான ஒன்றாக தெரியவில்லை ஊதிய முறைகள் ஒரே சீராக இருக்க வேண்டும் இது தொடர்பான சந்தைகள் முறைமைகளை சார்ந்து நியாயமான முறையில் செலுத்தப்பட வேண்டும் இங்கே மீண்டும் வெளிப்புற சமபங்கானது தொடர்பு படுகிறது அடுத்து இருப்பது இழப்பீட்டுக் கருவிகள் ஆகும் இங்கே வேலை அடிப்படையிலான அணுகுமுறைகளும் திறன் அடிப்படையிலான அணுகுமுறைகளும் உள்ளன வேலை அடிப்படையிலான அணுகுமுறை என்பது நீங்கள் செய்யக் கூடிய வேலையில் ஒரு முழுமையான அணுகுமுறையை கொண்டிருப்பதாகும் திறன் அடிப்படையிலான அணுகுமுறை என்பது குறிப்பாக ஒரு நிறுவனத்தில் நீங்கள் முன் வைக்கும் திறன்களின் வகைகளைக் கையாளுகிறது ஆகவே இங்கே உங்களுடைய திறமைக்கு பணம் செலுத்தப்படுமே தவிர உங்களுடைய அவுட்புட்டிற்காக செலுத்தப்படாது வேலை அடிப்படையிலான அணுகுமுறைகளில் நிறுவனம் உங்களுடைய அவுட்புட்டிற்கு ஈடுசெய்யும் அதாவது நீங்கள் அளிக்கும் மொத்த அவுட்புட்டிற்கும் ஈடு செய்யப்படும் அதுவே திறன் அடிப்படையிலான அணுகுமுறையில் ஒன்றைச் செய்வதற்கான உங்களது திறனுக்கு ஈடுசெய்யப்படுகிறது நாம் இதைப் பின்னர் பார்க்கலாம் ஊதிய மற்றும் ஊக்கத்தொகை முறைகள் இங்கே நம்பிக்கையில் வரும் இடைவெளி பற்றிக் குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் ஊதியம் மற்றும் ஊக்கத்தொகை முறைகள் பற்றிப் பேசுகையில் அதில் உள்ள ஏற்றத் தாழ்வுகள் காரணமாக உயர் மேலாண்மை நடுத்தர மேலாண்மை மற்றும் முன்னணி பணியாளர்கள் ஆகியோருக்கு இடையே நம்பிக்கை இடைவெளி ஏற்படுகிறது அடுத்து உயர் மேலாண்மையின் நம்பிக்கையில் நம்பிக்கை குறைதல் பற்றிக் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே இங்கே அவநம்பிக்கை ஏற்படுகிறது நம்பிக்கை இடைவெளியால் சில சவால்கள் ஏற்படுகிறது பணியாளர்கள் தாங்கள் நியாயமில்லாத முறையில் நடத்தப்பட்டதாக உணருவார்கள் நம்பிக்கை இடைவெளியால் ஏற்படும் பிரச்சனைகள் சிலவற்றைக் கணிக்க முடியும் இந்த நம்பிக்கை இடைவெளியைச் சமாளிக்கக் குறிப்பிட்ட யுக்திகள் உள்ளன ஆகவே இவை தான் சில சவால்கள் ஆகும் இவை சில சவால்களாக உள்ளன ஊதிய முறைகள் தொடர்பாக மாறி வரும் சில தத்துவங்கள் இங்கே உள்ளன பணியாளர்களின் எண்ணிக்கையைக் குறைப்பது ஊதியத்தைக் குறைப்பது ஊதியங்கள் சம்பளங்கள் முதலிய செலவுகளைக் கட்டுப்படுத்துவது போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கிறது பணத்தின் முக்கியத்துவம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது ஆகவே நம்முடைய பணியாளர்களுக்கு நாம் செலுத்தும் ஊதிய முறையை நாம் மாற்றுகிறோம் இதனால் நிறுவனங்களில் பணிபுரியும் நபர்களின் எண்ணிக்கையும் குறையும் பணியாளர்கள் நிறுவனத்திலிருந்து விலகுவதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் நிறுவனங்கள் தங்கள் போட்டி நிறுவனத்தில் தரப்படும் ஊதியம் மீது அதிக அக்கறை காட்டுவதில்லை தங்களால் எதைக் கொடுக்க முடியுமோ அதை பணியாளர்களுக்குக் கொடுப்பதில் அதிக நாட்டம் செலுத்துகிறது தொழிலாளர் சந்தைகளிலும் அதிக முக்கியத்துவம் அளிக்கவில்லை இதைத் தான் என்னால் அளிக்க முடியும் இதை என்னால் அளிக்க முடியாது விருப்பம் இருந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறுகிறது அடுத்து இங்கே செயல்திறனை ஊக்குவித்து வெகுமதி அளிப்பதற்கான திட்டங்களைச் செயல்படுத்துவது பற்றிக் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே நீங்கள் அதிகமாகச் செய்தால் அந்தளவிற்கு அதிகமாக ஊதியத்தைப் பெறுவீர்கள் நீங்கள் குறைவாகச் செய்தால் அந்தளவிற்கு நீங்கள் குறைவான ஊதியத்தைப் பெறுவீர்கள் இதுவே மாறுபட்ட ஊதியம் எனப்படுகிறது நாம் அடுத்த வகுப்பில் ஊதிய நிர்வாக முறைகளை மாற்றுவது நிறுவன வெகுமதி முறைகளின் நோக்கங்கள் மற்றும் கருவிகள் வேலை மதிப்பீட்டின் அடிப்படையில் ஊதியம் அளிப்பதற்கான முறைகளின் மாற்று வழிகள் ஆகியவை பற்றி விவாதிப்போம் அதுமட்டுமல்லாது அடுத்த வகுப்பில் வெகுமதி முறைகள் பற்றியும் பார்ப்போம் இவை அனைத்தையும் எனக்கு அளிக்கப்பட்ட 30 நிமிடங்களில் முடிப்பேன் என்று நினைக்கிறேன் அது கடினம் தான் இருந்தாலும் விரைவிலேயே முடிக்க நான் முயற்சிக்கிறேன் இதுவரை பொறுமையாக கேட்டதற்கு நன்றி வெகுமதி முறைகளுடன் நான் உங்களை அடுத்த அமர்வில் சந்திக்கிறேன்